சரி இப்போது அடுத்த தொகுதிக்கு செல்லலாம் அபிசார்பிங் பௌண்டரி கண்டிஷன்ஸ் பற்றி பார்ப்போம் எனவே நாங்கள் எல்லா கட்டுமானத் தொகுதிகளையும் ஒன்றிணைக்கிறோம் முதலில் அப்டேட்யை பார்க்கிறோம் ஈகுவேசன்ஸின் இடம் மற்றும் நேரம் எவ்வாறு நாம் அப்டேட் செய்வது பின்னர் நாம் எவ்வாறு ஒரு பொருளை வைக்கிறோம் ஒரு யதார்த்தமான பொருளை எவ்வாறு கையாளுகிறோம் அடுத்த விஷயம் என்னவென்றால் எங்காவது ஒரு கம்பூயூடேஷனல் பௌண்டரியை நிறுத்த வேண்டும் அதை எப்படி சரியாக நிறுத்துகிறோம் எனவே அபிசார்பிங் பௌண்டரி கண்டிஷன்ஸ் இந்த அபிசார்பிங் பௌண்டரி கண்டிஷன்ஸ் FEM விஷயத்தில் நாம் படித்ததைப் போன்றது ஆனால் இப்போது நாம் அதை FDTD மொழியில் வைக்க வேண்டும் எனவே FEM மாதிரியைப் பார்த்த உங்களுக்கான திருத்தம் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எனவே பொதுவாக அவை அபிசார்பிங் பௌண்டரி கண்டிஷன்ஸ் ஆக வருகின்றன நாம் அவைகளை ABCs என்று அழைக்கிறோம் அபிசார்பிங் பௌண்டரி கண்டிஷன்ஸ் அவை மூன்று வகைகளில் FDTD ல் வருகின்றன இது CEM இல் இல்லை எனவே இது பொதுவாக CEM ஆகும் எனவே இது கம்பூயூடேஷனல் பௌண்டரி என்று கூறுவோம் Γ எனவே முதல் வகை லோக்கல் ABC என்று அழைக்கப்படுகிறது லோக்கல் ABC யின் பொருள் என்ன இதன் மதிப்பு என்னவென்றால் நான் பௌண்டரியை செயல்படுத்தும் வழியைக் குறிக்கிறது பௌண்டரியின் இந்த பகுதி ஃ பில்ட் லோக்கல் மதிப்புகளை மட்டுமே சார்ந்துள்ளது என்று கண்டிஷன்ஸ் கூறுகிறது அது வேறு எதையும் சார்ந்து இல்லை லோக்கல் ABC என்ற சொல் உள்ளது உதாரணமாக உங்கள் FEM இல் ஸ்பெஷல் டெரிவேட்டிவ்ஸ் dEdx jkE ஆக மாற்றப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம் எனவே அந்த நேரத்தில் ஃ பில்ட்ன் மதிப்பு வேறு எங்கும் சரியாக இல்லை இதுவே எளிமையான வழி அதை செயல்படுத்துவது இரண்டாவது ஒரு குளோபல் ABC ஆகும் அதாவது இந்த பௌண்டரி கண்டிஷன்ஸ்யை செயல்படுத்த வேண்டும் பௌண்டரியில் உள்ள அனைத்து ஃ பில்ட்ன் மதிப்பை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை ஏற்கனவே பார்த்திருக்கின்றீர்கள் நீங்கள் ஒரு காண்ட்டூர் எழுதும்போது இன்டெக்ரேல் ஈக்குவேஷன் முறை மற்றும் பௌண்டரியில் காண்ட்டுர் இன்டெக்ரேல் முறை ஒரு ஈகுவேசன் விளிம்பில் உள்ள அனைத்து புலங்களையும் உள்ளடக்கியது அதனால் இது பௌண்டரி கண்டிஷன் ஆகும் ஏனெனில் நீங்கள் அதை பௌண்டரில் மட்டுமே திணிக்கிறீர்கள் ஆனால் அதுதான் குளோபல் பௌண்டரி கண்டிஷன்கள் இது ABC உரிமைகள் அனைத்தையும் சார்ந்துள்ளது மேலும் உண்மையில் மிகவும் பிரபலமான மூன்றாவது கமேற்சியால் சாப்ட்வேர் மற்றும் இவை அனைத்தும் அபிசார்பிங் மீடியா என்று அழைக்கப்படுகின்றன எனவே இவை பர்பிக்ட்ல்லி மாட்ச்சுட் லேயேர்ஸ் இதில் மிகவும் பாப்புலர் PML எனவே இங்கே பிலோஸோபி என்னவென்றால் நீங்கள் இங்கே மற்றொரு பொருளைச் சேர்க்கிறீர்கள் அதில் அபிசார்பிங் தன்மை உள்ளது எனவே இந்த பொருளை நான் வடிவமைக்க வேண்டும் வேவை அப்சார்ப் செய்து மீண்டும் அதை திருப்பி அனுப்புகிறது ஆனால் நூமரிகள் ரிபிலக்ஷன் சரியில்லை எனவே இவை மூன்று விஷயங்களை நாம் என்ன என்று பார்ப்போம் எனவே நாம் உண்மையில் லோக்கல் ABCs FDTD ல் பார்த்தோம் குளோபல் ஏபிசிக்களை இன்டெக்ரேல் ஈக்குவேஷன் முறையில் பார்த்தோம் மற்றும் அபிசார்பிங் மீடியா சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் ஆனால் எளிய ABC செயல்படுத்துவது வெளிப்படையாக லோக்கல் ABC வகை எனவே இந்த லோக்கல் ABC ஒன்றை மீண்டும் FDTD இல் செயல்படுத்துவோம் மற்றும் பின்னர் நாம் அபிசார்பிங் மீடியாக்களுக்கு செல்வோம் எனவே ஒரு சில வரலாற்று பெயர்கள் இங்கே எங்விஸ்ட் மற்றும் மஜ்தா எங்விஸ்ட் எழுத்துப்பிழை எனவே இவர்கள்தான் CEM லிட்ரேசர் ABC க்கு பஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் வழங்கிய விஞ்ஞானிகள் எனவே இது 1977 ஆம் ஆண்டிற்கு முன்பே உள்ளது பின்னர் முர் என்ற பெயர் கொண்ட நபர் 1981 ஆம் ஆண்டில் முதல் முறையாக FDTD க்கு அதைப் பயன்படுத்தினார் எனவே FDTD என்பது பழைய முறை அல்ல இது தேவையான அப்கிரேட் ன் கம்ப்யூட்டிங் பவரின் பிரபலமான உரிமையாக மாறும் எனவே அதன் கடந்த 30 ஆண்டுகளில் Refer Time 0519 மற்றும் அதன் பின்னர் அது ஒரு சோஃபிஸ்டிகேட்ட் வழிகளில் மேலும் மேலும் அது உருவாக்கப்பட்டு இருந்தது எனவே முன்பு போல FEM விஷயத்தில் இந்த லோக்கல் ABC யைப் பார்த்தோம் நாம் என்ன செய்தோம் நாம் வேவ் ஈக்குவேஷனை பார்த்தோம் எனவே நாம் மீண்டும் எங்கள் வழக்கமான வேவ் ஈக்குவேஷனுக்கு செல்வோம் ∂2E∂x2 1c2∂2E∂t2 அது எங்களுக்குத் தெரியும் இதற்கான தீர்வு E𝛂 ej வடிவமாகும் இது திருத்தம் என்று நாம் அனைவரும் அறிவோம் இப்போது நான் இந்த ஈக்குவேஷனை எழுத அல்லது இதை வேறு வழியில் விளக்குவதற்கு முயற்சிக்கிறேன் இந்த ஈக்குவேஷனை நான் பின்வரும் வழியில் எழுதுகிறேன் பஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆக first order derivatives மாறுகிறது ∂E∂x2 1c∂E∂t 𝟢 ∂E∂𝒙 1c∂E∂t 𝟢 எனவே ஈக்குவேஷன் 1 இடதுபுறம் மற்றும் வலதுபுறம் செல்லும் இரண்டு தீர்வுகளாலும் திருப்தி அடைந்தது ஈக்குவேஷன்ஸ் 2 மற்றும் ஈக்குவேஷன்ஸ் 3 பற்றி இடது மற்றும் வலது அலை இரண்டையும் அவர்கள் திருப்திப்படுத்துகிறார்களா நான் முதல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொள்கிறேன் என்று நினைக்கிறேன் இது என்ன சேடிஸ்பைட் அளிக்கிறது வலதுபுறம் அலை வலது என்று கருதி நான் ejஎடுத்துக்கொள்கிறேன் முதல் டெரிவேட்டிவ் jk மற்றும் இரண்டாவது டெரிவேட்டிவ் எனக்கு 𝑗𝜔⁄𝑐 தருகிறது மற்றும் 𝜔𝚌𝚔 எனவே அது சேடிஸ்பைட் அளிக்கிறது மற்றும் இரண்டாவது ஈக்குவேஷன் எனக்கு Eejkxt தருகிறது ஆனால் அவை மற்ற ஈக்குவேஷனை சரி செய்யுங்கள் எனவே நினைவில் கொள்க எவ்வாறு நான் இந்த வேவ் ஈக்குவேஷனை பெற்றுள்ளேன் என்பது அபிசார்பிங் பௌண்டரி கண்டிஷன்ஸ் FEM இல் உள்ளது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட திசையில் பயணிக்கும் விமான அலைகளை எடுத்துச் சென்றோம் நாங்கள் கேட்டோம் இந்த அலை வேவ் ஈக்குவேஷனை ல் சேடிஸ்பைட் அடைந்த நிலை என்ன ஸ்பெஷல் டெரிவேட்டிவ்ஸ்க்கு என்ன தொடர்பு இருந்தது மற்றும் நாங்கள் ஏன் அதை பௌண்டரில் திணித்தோம் இது உண்மையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அலை வெற்றிடத்தில்vacuum பயணிக்கிறது நாங்கள் எந்த திசையிலும் பயணிக்கும் அலைகளை அதை கட்டாயப்படுத்துவோம் அதன் காரணமாக அதனால் நாம் சில பிழைகளை எதிர் கொள்ள வேண்டி இருந்தது எனவே அதே பிலோஸோபி இப்போது பயன்படுத்தப்பட உள்ளது என்று சொல்லலாம் கணக்கீட்டு ஊடகத்தின் வலது புற எல்லை இங்கே கம்புடஷனல் மீடியா போன்ற ஒரு பௌண்டரி உள்ளது அதனால் பௌண்டரி மற்றும் ஒரு வேவ் இது போன்று பயணிக்க நான் இந்த கண்டிஷன்ஸ் யை இம்போஸ் செய்கிறேன் நான் இந்த கண்டிஷன்ஸ் யை விதித்தால் உண்மையில் அங்கு வெற்றிடம் மட்டுமே இருந்தால் சரியான ட்ராவெல்லிங் வேவ் எந்த நூமரிகள் ரெபிலெக்ஷன் யை பார்க்கும் இங்கே இது போன்ற ஒரு வேவ் ட்ராவல் செய்கிறது எனவே அது எப்படி Yee கிரிட் ல் அதன் ட்ராவல் ஐ செய்வது FDTD ல் ஒவ்வொரு முறையும் மூவிங் ஐ அப்டேட் செய்கிறது இடத்தையும் மற்றும் நேரத்தையும் அப்டேட் செய்வது போல சொல்லலாம் வலப்பக்கத்தில் கம்பூயூடேஷனல் ஃபில்ட் இல்லை அதனால் இப்போது இந்த பௌண்டரியைத் தாக்கும் நான் சில பௌண்டரி கண்டிஷன்ஸ் யை விதிக்க வேண்டும் இந்த பௌண்டரி கண்டிஷன்ஸ் விதிப்பது ஒரு நல்ல விஷயமா ஆமாம் ஆனால் இது சரியான வலப்பக்கத்தின் பௌண்டரி மிகவும் வலப்பக்கத்தின் பௌண்டரியில் ஸ்கேட்டேர்ஸ் எப்போதும் இடதுபுறத்தில் இருக்க வேண்டும் எனவே இங்கே என்ன நடக்கும் ட்ரிவியல்லி நல்லது அதில் 1 D இஸ்யு இல்லை என்றால் இங்கே எந்த இஸ்யு யும் இல்லை ஏனென்றால் இதுதான் சரியான பௌண்டரி கண்டிஷன்ஸ் எனவே இது சரியானது அதுவும் FEM இல் இருந்தது இதில் ஒரு 1 D இஸ்யு சரியானது இதில் ரெபிலெக்ஷன் இருக்கப்போவதில்லை ஏனெனில் இது எப்போதும் உண்மைதான்